பவர் சீரிஸ் சொலுஷன்ஸ் தொடர்ச்சி எனவே இரண்டாவது ஆர்டர் லீனியர் ஹோமோஜீனியஸ் சமன்பாடுகளின் பவர் சீரிஸ் தீர்வுகள் பற்றி நாம் விவாதித்துக் கொண்டிருந்தோம் இந்த முறையைப் பற்றிய கூடுதல் விவரத்தை தரும் ஒரு உதாரணத்தை நான் தருகிறேன் அது ஒரு பவர் சீரிஸ் முறையாகும் எனவே நான் இப்போது எடுக்கும் உதாரணத்தை நீங்கள் ஏற்கனவே முந்தைய வீடியோக்களில் பார்த்துள்ளீர்கள் உங்களுக்கு ஏற்கனவே இந்த சமன்பாடு x y 2 y 2y 0தெரிந்திருக்கும் எனவே இதற்கு நீங்கள் தீர்வு காண விரும்புகிறீர்கள் இதை மிக தெளிவாக நீங்கள் பார்க்க முடியும் ஏனெனில் இது a0 ஒரு 0 மதிப்பு x 0 மற்றும் x 2 இல் இருக்கும் எனவே உங்களிடம் 0 மற்றும் 2 ஆகியவை ஒற்றை புள்ளிகள் தெளிவாக உள்ளன எனவே நீங்கள் அதை x ஆல் வகுக்கிறீர்கள் எனவே இதற்கு y2xy 2x y0சமம் ஆகும் எனவே நமக்கு தெளிவாக px2 x qx2x கிடைத்திருக்கிறது இந்த பவர் தொடர்களுக்கான டொமைன் x∈ 0 2 கொண்டுள்ளன எனவே 0 மற்றும் 2 ஆகியவை ஒற்றை புள்ளிகள் நீங்கள் இந்த சமன்பாட்டை தீர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் இதை தீர்க்க வேண்டும் சில புள்ளிகளை எடுக்க வேண்டும் எனவே 1 என்று எடுத்தால் x 1 இல் தீர்வுகளைத் தேடுகிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு பவர் தொடர் தீர்வை தேட வேண்டும் எனவே அது yxn 0cnn எனவே பவர் சீரிஸ் தொடர் புள்ளி 1 இன் அருகில் இருக்கும் ஆகையால் எனக்கு x க்கு பதிலாக x 1 கிடைக்கும் ஆனால் இந்த x 1 உடன் கணக்கு செய்வது கொஞ்சம் சிக்கலானது எனவே நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் 1 என்பது ஒற்றை புள்ளி 1 என்பது ஒரு சாதாரண புள்ளியாகும் இது போன்ற தீர்வுகளை நீங்கள் தேடுகிறீர்கள் என்றால் நீங்கள் எப்போதும் அதை மாற்றுகிறீர்கள் நீங்கள் டொமைனை மாற்றம் செய்யலாம் அதனால் சில மாற்றங்களுடன் 1 என்பது 0 என்று மாறும் மற்றும் 2 என்பது 1 என்று மாறும் எனவே நீங்கள் சில மாற்றங்களை உருவாக்கினால் நீங்கள் அதை பெறுவீர்கள் எனவே மாற்றம் என்றால் என்ன z x 1 ஐஎடுத்துக்கொள்வோம் எனவே x 1 இல் z என்பது 0 ஆகிறது அதனால் நமக்கு என்ன தேவைப்படும் நான் இண்டிபெண்டெண்ட் வேரியபிள் x ஐ z உடன் மாற்றப் போகிறேன் எனவே dydxdydx dzdxdydt d2ydx2ddzdydzdzdx d2ydz2 எனவே நீங்கள் இறுதியாக z x 1 ஐமாற்றலாம் நீங்கள் z1z 1d2ydz22zdydz 2y0 z∈ 11 ஐ பார்க்கலாம் எனவே நீங்கள் சமன்பாடை எளிய மாற்றம் மூலம் இண்டிபெண்டெண்ட் வேரியபிள் ஐ மாற்றம் செய்கிறீர்கள் ⇒ உங்களிடம் ± 1 என்ற ஒற்றை புள்ளிகள் மற்றும் 0 என்ற ஒரு சாதாரண புள்ளி கிடைக்கும் எனவே எனக்கு 0 அருகினில் தீர்வுகள் கிடைக்க வேண்டும் எனவே இது 0 முதல் 1 என்று மதிப்பு இல்லை எனவே அது 1 முதல் 1 வரையிலான மதிப்பு இருக்கும் நான் அதை மாற்றம் செய்கிறேன் இப்போது 0 என்பது ஒரு சாதாரண புள்ளி ஆகும் எனவே இந்த சமன்பாட்டிற்கான தீர்வுகளை நீங்கள் இப்போது xy2y 2y0 ஆகக்காணலாம் எனவே நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த சமன்பாட்டிற்கு y1தீர்வு உண்டு நீங்கள் உண்மையில் பார்த்தால் ஒரு தீர்வு y1x 1 x இது ஒரு தீர்வு ஆகும் எனவே நீங்கள் ஒரு தீர்வை அறிந்தவுடன் உங்களுடைய மற்ற தீர்வைக் காணலாம் ஆபெலின் பார்முலாவில் இருந்து உங்களுக்கு y2x கிடைக்கும் எனவே x 1 z ஆகும் மற்றும் அதனுடைய சமன்பாட்டில் இருந்து y1zபெறுவோம் ஒரு தீர்வு z ஆக இருக்கும் ஏனெனில் அது ஹோமோஜீனியஸ் சமன்பாடு z அல்லது z தீர்வு என்றால் நீங்கள் சமன்பாட்டில் மாற்றீடு செய்ய வேண்டும் ஆகையால் dy1dz மற்றும் d2y1dz2 அதனால் அது 0 ஆகும் எனவே இந்த பகுதி நமக்கு பயனளிக்காது எனவே நமக்கு y1z z இருக்கும் 12z ஐப் பார்க்கும்போதுஇதை ஒரு தீர்வாக காண்பீர்கள் எனவே இது ஹோமோஜீனியஸ் தீர்வாக இருப்பதால்ஏதாவதொரு மாறிலியை y1ஆல் பெருக்கினால் அது ஒரு தீர்வாகும் நீங்கள் பற்றி கவலைப்படத் தேவையில்லை நீங்கள் 1 ஆல் z வரை பெருகினால் அதாவது z கிடைக்கும் இதுதான் தீர்வு எனவே நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தினால் உங்களுக்கு y1z z ⇒ 2z 1 2z 0 உள்ளதுஇந்த சமன்பாடை பூர்த்தி செய்யும் எனவே இது ஒரு தீர்வு ஆபெலின் பார்முலா மூலம் நீங்கள் பெற்ற மற்ற தீர்வு என்ன எனவே முதல் முறை இந்த y1z z ⇒ 2z 1 2z 0 z∈ 1 1 இதற்குள் உங்களுக்கு ஒரு தீர்வு இருக்கிறது அதேபோல் y2z ஐ நீங்கள் கணக்கிடலாம் ஆபெலின் பார்முலா மூலம் நீங்கள் அதை பார்க்கலாம் எனவே y2zz0z1t2e 0t2ss1s 1dsdt1 zlog 1 z2 1z1 எனவே இது உங்கள் 2வது தீர்வு இந்த இரண்டு லீனியர்லி இண்டிபெண்டெண்ட் தீர்வுகளைப் பெற்றவுடன் நீங்கள் பொதுவான தீர்வை எழுதலாம் அது yxc1zc2 இது ஒரு பொதுவான தீர்வாக உங்களிடம் உள்ளது எனவே இதிலிருந்து நீங்கள் புதிய மாறிகளுக்குத் திரும்பலாம் அது yxc1x 1c21 x 1log x2 x 0x2 இதுதான் உங்கள் பொதுவான தீர்வு சரியா அதனால் என்ன நடக்கும் என்றால் நீங்கள் அதே சமன்பாட்டில் பவர் தொடர்களின் தீர்வு பார்த்தால் நீங்கள் கடைசியில் ஒரு தீர்வு அதேபோல் பெறுவீர்கள் அல்லது வேறு ஒரு தீர்வு அதாவது தொடர் தீர்வு ஆகவும் பெறலாம் ஆனால் அந்த தீர்வு y2இல் வடிவமைக்க விடும் என்று அவசியமில்லை ஏனெனில் இவை இரண்டும் லீனியர்லி இண்டிபெண்டெண்ட் தீர்வுகள் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தருகிறேன் 1 மற்றும் x என்பது சில சமன்பாடுகளின் இரண்டு லீனியர்லி இண்டிபெண்டெண்ட் தீர்வுகள் எனவே 1x மற்றும் 1 x இவை ஹோமோஜீனியஸ் சமன்பாடுகளின் தீர்வுகள் மற்றும் அவை லீனியர்லி இண்டிபெண்டெண்ட் ஆகும் எனவே உங்கள் பவர் தொடர் தீர்வுகளிலிருந்து நீங்கள் என்ன பெறுகிறீர்கள் உங்கள் பவர் தொடர் தீர்வை நீங்கள் பெறலாம் அதை y1 y2 என்று அழைக்கிறேன் அதே சமன்பாட்டிற்கு சில டிஃபரென்ஷியல் சமன்பாடுகளுக்கு இவை தான் தீர்வுகள் இவை தான் இரண்டு லீனியர்லி இண்டிபெண்டெண்ட் தீர்வுகள் இப்போது 1 x மற்றும் 1 x இது ஒரு தீர்வாகும் ஏனெனில் 1 மற்றும் x ஆகியவை ஹோமோஜீனியஸ் சமன்பாடுகளின் தீர்வுகள் அவற்றின் கூட்டுத்தொகை அல்லது வேறுபாடு ஒரு தீர்வாகும் மேலும் இவை இரண்டு லீனியர்லி இண்டிபெண்டெண்ட் தீர்வாகும் இது 1x மற்றும் 1 x ஒன்றாக சேர்ந்த தீர்வு எனவே உங்களுக்கு இரண்டாவது ஆர்டர் சமன்பாடு கொடுக்கப்படும்போது பவர் சீரிஸ் முறையால் நீங்கள் y1 மற்றும் y2 தீர்வுகளைப் பெறும்போது நீங்கள் அதை சரியாகத் தீர்க்க முடியாது சில நேரங்களில் அது பொருந்தும் போது நீங்கள் அதை நேரடியாகப் பார்க்கலாம் எனக்கு x 1 அல்லது 1 x கிடைக்கும் உங்கள் முதல் தீர்வு 1 xஇல் என்ன உங்கள் முதல் தீர்வு 1 xஇல் காணலாம் 2வது தீர்வு உங்களுக்குத் தெரியாது இது y1xமற்றும் y2 ஆகியவற்றின் கலவையான ஒரு தொடராக இருக்கலாம் எனவே உங்களுக்கு சரியாகத் தெரியாது y2 இன் மதிப்பு 1 x 1log x2 x எனவே நீங்கள் பெறக்கூடிய தொடர் தீர்வு இது நீங்கள் ஏற்கனவே y2 காக பெறப்பட்ட தீர்வுக்கான வடிவமாக இருக்க வேண்டியதில்லை எனவே y2 இங்கே 1 x 1log x2 x மற்றும் பவர் தொடரிலிருந்து நீங்கள் என்ன பெற்றீர்கள் என்றால் உங்களிடம் இரண்டு லீனியர்லி இண்டிபெண்டெண்ட் தீர்வுகள் உள்ளன இந்த குறிப்பிட்ட தீர்வானது 1 x அல்லது 1x 1 x இதிலிருந்து பெறப்பட்ட தீர்வா என்று உங்களுக்குத் தெரியாது அல்லது நமக்கு இது தேவையில்லை நான் 1 மற்றும் 1 x எடுக்கிறேன் இவை இரண்டு லீனியர்லி இண்டிபெண்டெண்ட் தீர்வுகள் இங்கே எனக்கு இரண்டு லீனியர்லி இண்டிபெண்டெண்ட் தீர்வுகள் ஏற்கனவே உள்ளன உங்களுக்கு தெரியாது எனவே இரண்டு தீர்வும் பொருந்தக்கூடும் ஒன்று 2வது ஒன்றுடன் பொருந்தலாம் இது பவர் சீரிஸ் தீர்வாக இருந்தாலும் அதற்கு முன்பு உங்களிடம் இருந்தது போன்று இருக்காது எனவே இந்த கணக்கில் 1 x 1log x2 x எனவே இந்த சமன்பாட்டிற்கான தீர்வைக் கண்டுபிடிக்க அதே முறை பயன்படுத்தலாம் பவர் தொடர் முறையைப் பயன்படுத்துவோம் எனவே இது தான் அந்த சமன்பாடு நாம் இப்போது z இன் அடிப்படையில் பார்ப்போம் அதனால் 0 என்பது சாதாரண புள்ளி எனவே முறை 2 ஐ பவர் தொடர் முறையாகப் பார்ப்போம் நம்மிடம் yzn0cnzn 1z1 உள்ளது ஏனெனில் இந்த px2zz1z 1 மற்றும் qx 2z1z 1 நம்மிடம் பவர்சீரிஸ் உள்ளது இது 1 முதல் 1 வரை மற்றும் உங்கள் பவர் சீரிஸ் இங்கே ஒன்றிணைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அதனால் நான் ஒவ்வொரு வார்த்தையாக வேறுபடுத்தினால் எனவே நமக்கு n2nn 1cnzn 22zn1ncnzn 1 2n0cnzn0 உள்ளது நீங்கள் பவர் தொடர் தீர்வை சமன்பாட்டில் மாற்றும்போது இதுதான் நடக்கும் எனவே நீங்கள் மீண்டும் இதை எழுத முடியும் ⇒ n2nn 1cnzn n2nn 1cnzn 22n12ncnzn n02cnzn0 நீங்கள் zn இன் அனைத்து பவர் தொடர்களும் உங்களிடம் உள்ளது இதைத்தவிர n2nn 1cnzn 2 எனவே இதை நீங்கள் மாற்றலாம் அதற்கு சமமான தீர்வை நீங்கள் மாற்றலாம் எனவே குறியீட்டை மாற்றுவதன் மூலம் அதை பெறுவோம் நான் n ஐ n 2 என்று மாற்றினால் zn 2 பெறுவோம் ஆகையால் n ஐ n 2 ஆல் மாற்ற வேண்டும் நான் n ஐ n 2 ஆல் மாற்றினால் n2nn 1cnzn 2இதில் என்ன மாற்றம் இருக்கும் இது உண்மையில் n22n2n1cn2znசமம் ஆகும் எனவே இது உங்களிடம் உள்ளது அதை நீங்கள் இதனுடன் மாற்றலாம் எனவே எனக்கு n2nn 1cnzn n22n2n1cn2zn2n12ncnzn n02cnzn0உள்ளது இப்போது zn அனைத்து பவர்களையும் பார்க்கிறோம் எனவே தனிமைப்படுத்தப்பட்ட டேர்ம் என்ன எனவே சில தொடர்கள் 2 முதல் இன்பினிட்டி வரை சில 0 முதல் இன்பினிட்டி வரை சில 1 முதல் இன்பினிட்டி வரை இயங்கும் எனவே தனிமைப்படுத்தப்பட்ட டேர்ம் 0 1 எனவே நீங்கள் அந்த டெர்மை வெளியில் எழுதலாம் நீங்கள் n 0 என்று வெளியே எழுதினால் இது n2nn 12n 2cnzn n2n2n1cn2zn2c1z 2c0 2c1z 2c2 6c3z0 n2n2n 1cn n1cn2zn 2c1c0 6c3z0 பார்க்கவும் ஸ்லைடு நேரம் 2225 எனவே வலது பக்கத்தில் பூஜ்யம் பவர் தொடர்கள் இருக்கும் நீங்கள் கோஎஃபீஷியேன்ட் z z0 z என்பதற்கு பவர் தொடர்கள் செய்ய முடியும்மற்றும் பிற அனைத்து தொடர்களுக்கும் செய்ய முடியும் n2 to ∞ பூஜ்யம்

நான் இந்த இரண்டையும் ஆர்பிடெரரி மாறிலியாக தேர்ந்தெடுத்தால் இப்போது c11 மற்றும் c00 என்று பவர் சீரிஸ் முறையில் கிடைக்கும் உங்களுக்கு y1zz கிடைக்கும் இது எனது முந்தைய முறையுடன் சரியாக பொருந்துகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம் y1z எனது z ஆகும் பவர் சீரிஸ் முறையால் இங்கே கூட எனக்கு அதே தீர்வு பவர் சீரிஸ் முறையில் கிடைத்தது z மதிப்பு 1 முதல் 1 வரை பெறுவோம் எனவே நாம் அதில் பயன்படுத்துவோம் எனவே உங்கள் y2என்ன நீங்கள் c1 0 c0 1 பயன்படுத்தினால் உங்கள் 2வது லீனியர்லி இண்டிபெண்டெண்ட் தீர்வுகளைப் பெறுவீர்கள் அதாவது y21 zn0z2n12n1 இதுதான் அந்த தொடர் எனவே இந்தத் தொடரை உங்களால் அடையாளம் காண முடிந்தால் n 0 க்கு z கிடைக்கும் அதனால் n 1என்றால் z33கிடைக்கும் n2 உங்களுக்கு z55கிடைக்கும் அதுபோல் மற்றும் பல பெறுவோம் இது நீங்கள் பெறும் தொடர் ஆகும் ஆனால் உங்களுக்கு உறுதியாக தெரியவில்லை அல்லது இந்த y2 என்று நான் கூறவில்லை உண்மையில் இங்கே நீங்கள் பெற்ற வடிவம் உங்களுக்கு கிடைத்தது இதன் வெளிப்பாடு தான் என்று நான் சொல்லவில்லை எனவே இந்த 1 zn0z2n12n1 பவர் தொடர் y2 இதற்கான வடிவம் இல்லை இந்த y2 என்பது லீனியர் கலவை 1 zபதிவு 1 z2 ஆக இருக்கலாம் மற்றும் z உடன் உங்களுக்கு தெளிவாக தெரியாது அல்லது z லீனியர் கலவை உங்களுக்குத் தெரியாது மற்றும் 1 zn0z2n12n1 இது y2கான வெளிப்பாடாக இருக்கலாம் எனவே உங்களுக்கு கிடைத்த எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் ஒன்றை அடையாளம் காண முடிந்தால் 1 zn0z2n12n1 இது மற்றொரு லீனியர்லி இண்டிபெண்டெண்ட் தீர்வு ஆகும் எனவே நீங்கள் லீனியர்லி இண்டிபெண்டெண்ட் தீர்வைப் பெறுவது இப்படித்தான் எனவே இறுதியாக y zd1zd21 zn0z2n12n1 1z1 கிடைத்துள்ளது இந்த டொமைனுக்குள் அது முற்றிலும் மற்றும் சீராக இணைகிறது எனவே உங்களிடம் இது கிடைத்தால் இது z இல் உள்ள பொதுவான தீர்வு ஆகும் சரியா அதனால்தான் z என்பது 1 முதல் 1 வரை உள்ளது நீங்கள் x இன் அடிப்படையில் எழுதலாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் yxd1x 1d21 x 1n02n12n1 0x2 எனவே இது உங்களிடம் உள்ளது முறை 1 இல் நீங்கள் கணக்கிட்டது இதுதான் இடையில் செல்லுபடியாகும் என்றாலும் இந்த y2 உண்மையில் 1 z 1 இல் செல்லுபடியாகும் என்பதை நீங்கள் காணலாம் ஆனால் நீங்கள் இங்கே கணக்கிட்ட விதம் y2zz0z1t2e 0t2ss1s 1dsdt நான் டொமைனை 0 லிருந்து z க்கு எடுத்துக்கொண்டேன் அதாவது ஆபெலின் பார்முலாவை பயன்படுத்தி கணக்கிடும் போது நான் T ≠ 0 என்று கருதினேன் எனவே உங்களால் முடியும் அதனால் y1 பெறுவீர்கள் அது என்னால் முடியாது அதனால் நான் இந்த y1 ஐ t2ஆல் வகுக்கிறேன் எனவே நீங்கள் அதைச் செய்யும்போது 0 டொமைனின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடாது இல்லையெனில் 1 ஐ t2ஆல் வகுத்ததை இன்டெக்ரால் செய்கிறேன் உங்களிடம் t2 0இருந்தால் உங்களுக்கு சிக்கல் இருக்கும் எனவே நீங்கள் உண்மையில் இன்டெபநைட் இன்டக்ரேஷன் செய்தால் நீங்கள் d2 பதிலாக t2 பெறுவீர்கள் மற்றும் dz பதிலாக dt பெறுவீர்கள் நீங்கள் இன்டெபநைட் இன்டக்ரேஷன் செய்தால் அதனால் உங்களுக்கு y2zz 1z2e 2zz1z 1dzdz நீங்கள் இதைச் செய்தால் இதுதான் உங்களுக்குக் கிடைக்கும் நீங்கள் 1z2 z வகுப்பதால் 0 உங்கள் டொமைனின் ஒரு பகுதி அல்ல என்று நீங்கள் கருதுகிறீர்கள் அதைத்தான் நான் முன்பு விளக்கினேன் 1 to 1 எனவே 1 முதல் 0 வரை எடுத்தால் இந்த வெளிப்பாட்டைக் கணக்கிடுகிறீர்கள் அதுதான் எனக்கு y2zz 1z2e 2zz1z 1dzdz1 zlog 1 z2 மேலும் z என்பது 0 முதல் 1 வரை இருக்கும் என்று வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் அதே வெளிப்பாட்டைக் கணக்கிடுகிறீர்கள் மீண்டும் நீங்கள் அதைப் பெறுவீர்கள் நீங்கள் அந்த இன்டெபநைட் இண்டெகரேஷன் செய்ய விரும்பினால் உங்கள் டொமைன் இதுதான் எனவே நீங்கள் சிலவற்றை எடுக்கலாம் z012 அல்லது உங்கள் டொமைனில் இடையில் ஒரு அளவு எடுக்கலாம் ஏனெனில் 0 டொமைனின் ஒரு பகுதியாக இல்லாததால் நான் டேபனைட் இண்டெகரேஷன் z0 முதல் z வரை பயன்படுத்த விரும்பவில்லை அதற்கு பதிலாக நான் z0 ஐ டொமைன் 1 லிருந்து 0 வரை எடுக்கிறேன் இன்டேபனைட் இண்டெகரேஷன் மூலம் தேடுகிறேன் இந்த டொமைன் 1 முதல் 0 வரை மட்டுமே செல்லுபடியாகும் நீங்கள் இதை கணக்கிடுங்கள் இதுதான் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் உங்கள் டொமைன் இது மட்டுமே என்று நினைத்து நீங்கள் அதையே செய்கிறீர்கள் 0 டொமைனின் ஒரு பகுதி அல்ல எனவே நீங்கள் பெறுவது இதுதான் அது செல்லுபடியாகும் உண்மையில் அது 1 முதல் 0 மற்றும் 0 1 எனவே 0 க்குள் என்ன நடக்கிறது 0 இல் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு தீர்வு இருக்கிறது ஏனென்றால் இந்த முறை உண்மையில் உங்களுக்கு ஒரு தீர்வை தருகிறது அல்லது தீர்வைக் கண்டுபிடிக்க உங்களை அனுமதிக்கிறது இது இங்கே ஒரே வடிவமாக இங்கே இருக்கிறது இது தொடர்ச்சியாக இருப்பதால் அது ஒரு பிரச்சினை அல்ல அதனால் உங்களுக்கு z என்பது 1 முதல் 1 வரை இருக்கும் உண்மையில் ஆபெலின் பார்முலாவை பயன்படுத்திய முறை 1 இல் அந்த y1 0ஆக இருக்கக்கூடாது எனவே 0 என்பது டொமைன் ஒரு பகுதி அல்ல ஆனால் அது போல் z என்பது 0 சாதாரணப் புள்ளியில் எந்தப் பிரச்சினையும் இல்லை எனவே உண்மையில் இது டிஃபரென்ஷியல் சமன்பாட்டில் ஒரு பிரச்சினை அல்ல அப்போதுதான் பவர் சீரிஸ் முறை நீங்கள் நேரடியாக தீர்வோடு வேலை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு நேரடியாக 1 முதல் 1 வரை கிடைக்கும் இங்கு டொமைன் இரண்டாக பிரிக்கப்படவில்லை எனவே நீங்கள் ஆபெலின் பார்முலாவை போல 1 முதல் 0 மற்றும் 0 முதல் 1 வரை பிரிக்கப்படவில்லை இந்த பவர் தொடர் முறையில் நீங்கள் நேரடியாகப் பெறுவீர்கள் உங்களுக்கு z0 உடன் எந்தப் பிரச்சினையும் இல்லை இரண்டு நிகழ்வுகளும் எப்படியிருந்தாலும் ஒரே வடிவமைப்பை பெரும் இரண்டு நிகழ்வுகளிலும் உங்களிடம் இரண்டு லீனியர்லி இண்டிபெண்டெண்ட் தீர்வுகள் உள்ளன அது பொதுவான தீர்வாக இருக்கும் எனவே இது பவர் சீரிஸ் முறையைப் பற்றிய நுண்ணறிவைக் கொடுக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் இரண்டாவது ஆர்டர் சமன்பாடுகளுக்கு பவர் தொடர் முறையைப் பயன்படுத்துவோம் பயன்பாட்டில் வரும் சிறப்பு இரண்டாம் ஆர்டர் லீனியர் ஹோமோஜீனியஸ் சமன்பாடு இது லெஜென்ட்ரே Legendre'sசமன்பாடுகள் லெஜெண்டரின் வித்தியாசமான சமன்பாடு நான் லெஜென்ட்ரே சமன்பாட்டை பவர் தொடர் மூலம் எவ்வாறு தீர்க்கிறேன் என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்